எனவே மீண்டும் வருக இது விரிவுரை எண் 45 ஆகும் மேலும் நேரியல் மாற்றங்கள் குறித்த நமது விவாதத்தைப் பற்றி நாம் பேசுவோம் அல்லது தொடருவோம் இன்று சில தீர்க்கப்பட்ட கணக்குகளைக் காண்போம் கர்னல் மற்றும் பிம்பம் மற்றும் அவற்றின் பரிமாணங்களைக் கண்டுபிடிப்போம் எனவே முந்தைய விரிவுரையில் இருந்து நாம் இங்கு பார்த்ததை நினைவுகூர F X → Y ஒரு நேரியல் கோர்ப்பானது இந்த Ker F x ∈ X F 0 மற்றும் Im F y ∈ Y F yக்கு x ∈ X இருக்கிறது எனவே இவைகள்தான் Ker F மற்றும் Im F ஆகிய இரண்டு வரையறைகள் ஆகும் இந்த தரவரிசை என்பது Im F பரிமாணத்தையும் Ker F பரிமாணமாக நாம் வரையறுக்கும் பூஜ்யத்தையும் தவிர வேறில்லை என்பதையும் நாம் கண்டோம் எனவே இந்த வரையறைகளுடன் நாம் இப்போது இங்கே எடுத்துக்காட்டுடன் தொடங்குகிறோம் இந்த F ℝ4 → ℝ3 என்பது ஒரு நேரியல் கோர்ப்பாகும் இது இந்த தொடர்பால் வரையறுக்கப்படுகிறது F என்ற இந்த உறுப்பை ℝ4 இலிருந்து கோர்ப்பாக்குகிறது எனவே F x y z t x y z t 2x 2y 3z 4t 3x 3y 4z 5t எனவே இது ℝ3 இலிருந்து வரும் உறுப்பு மற்றும் இது ℝ4 இலிருந்து வரும் உறுப்பு ஆகும் இதுதான் இங்கே நாம் சொன்னது இந்த F என்ற ஒரு உறுப்பை ℝ4 இலிருந்து ℝ3 இல் உள்ள ஒரு உறுப்புக்கு கோர்ப்பாக்குகிறது இப்போது நாம் என்ன கண்டுபிடிக்க விரும்புகிறோம் முதலில் ஒரு அடிப்படையையும் பரிமாணத்தையும் முதலில் Im மற்றும் பின்னர் Kerக்கு கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே பிம்பம் எது Ker எது என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இங்கே முதலில் Im பற்றி பேசலாம் முந்தைய விரிவுரையில் இருந்து நமக்குத் தெரிந்த விஷயம் என்னவென்றால் இந்த வெக்டர் வெளி x வரை வெக்டர் வெளி x இல் உள்ள கூறுகள் கிடைத்தவுடன் பரவக்கூடியது ஆகும் எனவே உதாரணமாக இங்கே இந்த ℝ4 உள்ளது ஆகவே இவை தீர்ப்பதற்கு எளிமையானவை என்பதால் இவை ஒரு நிலையான அடிப்படையாகும் என்பதை நாம் அறிவோம் எனவே இந்த e1 e2 e3 e4 இவை ℝ4 இலிருந்து நிலையான அடிப்படையாக இருக்கின்றன என்பதை இங்கே அடிப்படையாகக் கொண்டுள்ளோம் என்பதை எடுத்துக்கொள்வோம் இதன் விளைவாக வரும் தேற்றம் நமக்குத் தெரியும் முந்தைய விரிவுரையிலிருந்து இந்த F F F F ஐ விட இந்த eக்கள் x ∈ ℝ4 ஐ பரப்புகிறது என்பது நமக்கு தெரிகிறது இவை ℝ3 இல் உள்ள வெக்டார்கள் மற்றும் அவை உண்மையில் இந்த கோர்ப்பு F ன் பிம்பத்தை பரப்புகின்றன எனவே இப்போது நமக்குத் தெரிந்த விஷயம் என்னவென்றால் F F F F ஆகியவை F ன் பிம்பத்தை பரப்புகின்றன இதன் முடிவு என்னவென்றால் இந்த வெக்டார்கள் கோர்ப்பு F ன் பிம்பத்தை பரப்புகின்றன இப்போது இந்த F F F F என்ன என்பதைக் கணக்கிடுவோம் எனவே இங்கே F எனவே e1 e1 என்பது ஒன்றுமில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஆனால் இந்த விஷயத்தில் இவை ℝ4 இலிருந்து வரும் நிலையான வெக்டார்கள் ஆகும் எனவே இவை 1 0 0 0 ℝ4 இலிருந்து e2 0 1 0 0 ஆக இருக்கும் e3 இப்போது 0 0 1 0 மற்றும் 0 மற்றும் e4 என்பது 0 0 0 1 ஆகும் எனவே இந்த e1 ℝ4 இல் இங்கே விண்ணப்பித்தால் மற்றும் இப்போது F இலிருந்து இந்த நிலையான அடிப்படையை வைத்திருக்கிறோம் எனவே என்ன நடக்கும் அதனால் F 123 F 1 2 3 F 134 F 145 இந்த ℝ3 இலிருந்து இந்த வெக்டார்கள் F ன் பிம்பத்தை பரப்புகின்றன என்பதை நாம் ஏற்கனவே படித்த தேற்றத்துடன் இப்போது அறிவோம் பிம்பம் F F என்ற பிம்பத்தின் அடிப்படை என்ன என்பதைக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் F என்ற பிம்பத்தின் பரிமாணம் என்ன எனவே இந்த 4 வெக்டார்கள் பிம்பம் ℝ3 ஐ பரப்புகின்றன என்பதை நாம் ஏற்கனவே அறிவோம் ஆனால் அவை அடிப்படையாக இல்லை ஏனெனில் இது பரந்த தொகுப்பு ஆகும் மேலும் பரந்த தொகுப்பு சில நேரியல் சார்புடைய வெக்டாராக இருக்கலாம் எனவே இப்போது நாம் செய்ய வேண்டியது இந்த வெக்டார்களிலிருந்து பிரித்தெடுப்பதே நாம் நேர்கோட்டு சார்பற்ற வெக்டார்களை மட்டுமே சேகரிக்க வேண்டும் எனவே இந்த பரந்த தொகுப்பில் எத்தனை நேரியல் சார்பற்ற வெக்டார்கள் உள்ளன என்பதை இப்போது பார்க்க வேண்டும் அந்த நேரியல் சார்பற்ற வெக்டார்களின் எண்ணிக்கை F என்ற பிம்பத்தின் பரிமாணமாக இருக்கும் மேலும் இந்த 4 இல் உள்ள நேரியல் சார்பற்ற வெக்டார்கள் F என்ற பிம்பத்தின் அடிப்படையை உருவாக்கும் எனவே இங்கே இப்போது இதைச் செய்வோம் எனவே இந்த வெக்டார்களில் எத்தனை நேரியல் சார்பற்றதாக உள்ளன என்பதை இப்போது நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே அவ்வாறு செய்ய இந்த வெக்டர் இங்கு இருப்பதால் அதன் நெடுவரிசைகள் கொடுக்கப்பட்ட வெக்டார்களாக இருப்பதால் அதை இப்போது இந்த நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவத்திற்குக் குறைக்க முடியும் மேலும் அந்த நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவத்திலிருந்து எந்த வெக்டார்கள் நேரியல்சார்பற்றவை எந்த வெக்டார்கள் நேரியல் சார்புடையவை என்பதைக் கண்டறியலாம் முந்தைய விரிவுரைகளில் உள்ள முந்தைய உதாரணத்தை பார்ப்போம் எனவே இப்போது இதில் இருந்து நேரியல்சார்பற்ற வெக்டார்களைக் கண்டுபிடிக்க நாம் என்ன செய்ய முடியும் என்பதை இங்கே இந்த அணிகளில் நெடுவரிசைகளாக வைக்கலாம் பின்னர் அதை நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவமாகக் குறைக்கலாம் இது இங்கே கடினமாக இருக்கக்கூடாது இந்த நிலை ஏனெனில் முதல் கட்டமாக இந்த இரண்டு கூறுகளையும் 0 ஆக அமைப்போம் எனவே முதல் வரிசையானது முதல் வரிசையாக இருக்கும் இரண்டாவது இரண்டாவது 0 ஆக மாறும் இதன் இரண்டு மடங்கு இதுவும் 0 இரண்டு மடங்கு இது 1 ஐ கொடுக்கும் இங்கே இரண்டு முறை 2 கிடைக்கும் இங்கே இப்போது 1 வது வரிசையின் 3 முறையை நாம் இங்கே கழிக்கிறோம் எனவே இது 0 ஆக இருக்கும் இது மீண்டும் 0 ஆக இருக்கும் 3 முறை இது 1 ஆக இருக்கும் 3 முறை இது 2 ஆக இருக்கும் எனவே இது இந்த நிரை குறைப்பு செயல்முறையின் ஒரு படி இப்போது இந்த நிரை 2 இன் உதவியுடன் இந்த 0 ஐ கூறுவோம் ஏற்கனவே வழங்கப்பட்ட இந்த அணிகளைப் பெறுவோம் எனவே இது நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவம் என்பதையும் இந்த விஷயத்தில் இப்போது இந்த நிரையின் சுழுமுனைகளை இங்கே கண்டுபிடிப்போம் எனவே இதை ஒரு நிரையின் சுழுமுனைகளாக வைத்திருக்கிறோம் இதுவும் இங்கே முன்னிலை இரண்டு நிரையின் சுழுமுனைகள் மட்டுமே உள்ளன எனவே இந்த நெடுவரிசை எண் 1 மற்றும் நெடுவரிசை எண் 3 அவை நிரையின் சுழுமுனைகளைக் கொண்டுள்ளன எனவே நேராக முன்னோக்கி நாம் இங்கே நெடுவரிசை எண் 1 மற்றும் நெடுவரிசை எண் 3 ஐ எடுக்கலாம் அவை நேரியல் முறையில் சார்பற்றதாக இருக்கும் இங்குள்ள இந்த நெடுவரிசைக்கு ஒரு நிரையின் சுழுமுனை இல்லை இது ஒரு முன்னிலை இல்லை மேலும் அந்த இரண்டு நெடுவரிசைகளும் இந்த நெடுவரிசை எண் 1 மற்றும் நெடுவரிசை எண் 3 ஐப் சார்ந்தது என்பதைக் காட்ட முடியும் எனவே இங்கே நேரியல் சார்பற்ற வெக்டார்களைக் கண்டுபிடிக்க இது மிகவும் முறையான அணுகுமுறையாகும் எனவே இப்போது இதன் மூலம் இந்த நிரையின் சுழுமுனைகள் கொண்ட இந்த நெடுவரிசை எண் 1 ஐ நாம் எடுக்கலாம் எனவே அதனுடன் தொடர்புடைய நெடுவரிசை எண் 1 மற்றும் இந்த நெடுவரிசை எண் 3 ஐ நாம் எடுக்கலாம் அவை அடிப்படையை உருவாக்கும் எனவே இந்த பிம்பத்தின் பரிமாணம் உண்மையாகவும் இந்த இரண்டு வெக்டர்களின் அடிப்படையாகவும் இருக்கும் எனவே 1 2 3 1 3 4 இவை F பிம்பத்தின் அடிப்படையை உருவாக்கும் மற்றும் F பிம்பத்தின் பரிமாணம் 2 ஆகும் இப்போது F என்ற கர்னலுக்கு வருவோம் எனவே F x y zt 0 F இன் கர்னல் என்ன இப்போது x இல் உள்ள கூறுகளை y இல் 0 ஆகக் கொண்டுள்ளோம் எனவே இதன் பொருள் இந்த உறுப்புகளை நாம் தேடுகிறோம் x y z t அதாவது இந்த வெக்டார்கள் அல்லது அத்தகைய வெக்டார்கள் 0 இன் பிம்பம் இப்போது இதைப் பார்க்க F x y z t என்பது நம்மிடம் உள்ள வரையறையிலிருந்து பார்த்தோமானால் x − y z t 0 2x − 2y 3z 4t 0 3x − 3y 4z 5t 0 எனவே இங்கிருந்து நாம் உண்மையில் இந்த 3 சமன்பாடுகளைப் பெறுகிறோம் இவற்றின் x y z t சாத்தியமான அனைத்து மதிப்புகளையும் பெற இந்த சமன்பாடுகளை இப்போது தீர்க்க விரும்புகிறோம் இது இந்த சமன்பாடுகளின் அமைப்பின் அணி கெழுக்களின் பூஜ்ய இடத்தைத் தவிர வேறில்லை F இன் கர்னலைத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இந்த அணி கெழுக்களின் பூஜ்ய இடம் F இன் கர்னலாக இருக்கும் ஏனென்றால் F இன் கர்னல் என்ன ℝ4 ன் பிம்பம் 0 ஆக உள்ளது இங்கிருந்து வரும் எல்லா திசையென்களும் 3 அல்ல எனவே நாம் என்ன தீர்க்க வேண்டும் நேரியல் சமன்பாடுகளின் இந்த அமைப்பை நாம் தீர்க்க வேண்டும் எத்தனை தீர்வுகள் உள்ளன அல்லது எத்தனை நேரியல் சார்பற்ற தீர்வுகள் உள்ளன என்பதைக் கண்டுபிடிப்போம் அல்லது வேறுவிதமாகக் கூறினால் இந்த அமைப்பின் ஒரே மாதிரியான சமன்பாடுகளின் தீர்வின் ஜெனரேட்டர்களை நாம் அழைக்கிறோம் அங்கிருந்து நாம் காண்போம் கர்னலின் பரிமாணம் என்ன கர்னலின் அடிப்படை என்ன என்பதை எனவே இந்த சமன்பாடுகளின் முறையை நாம் இறுதியாக தீர்க்க வேண்டும் எனவே இந்த அணிகளின் வடிவத்தில் வைப்போம் எனவே அணி இவ்வாறாகிறது மீண்டும் நாம் முன்பு செய்த நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவமாக மாற்ற வேண்டும் இப்போது இதை எளிதாகக் கண்டுபிடிக்க முடியும் ஏனெனில் இது இங்கே முன்னிலை மற்றும் இது முன்னிலை எனவே இந்த x உடன் தொடர்புடையது இது y உடன் ஒத்திருக்கிறது இது z உடன் ஒத்திருக்கிறது இது y உடன் ஒத்திருக்கிறது இது t உடன் ஒத்திருக்கிறது எனவே இங்கே இவை சுழுமுனைகள் இல்லாத நெடுவரிசைகள் ஆகும் எனவே இவை நாம் அழைக்கும் விடுபட்ட மாறிகள் ஆகும் எனவே இரண்டு விடுபட்ட மாறிகள் உள்ளன அவை பூஜ்யம் அல்லது பூஜ்ய இடத்தின் பரிமாணத்தை சரியாக வரையறுக்கும் அவை இங்கே 2 ஆக இருக்கும் எனவே இந்த கர்னலின் பரிமாணம் 2 ஆக இருக்கப்போகிறது என்பது தெளிவாக உள்ளது அதற்கான அடிப்படையை நாம் இப்போது கண்டுபிடிக்க வேண்டும் எனவே இதிலிருந்து தீர்வை எழுதுங்கள் எனவே முதலில் இந்த விடுபட்ட மாறிகளை கருதுவோம் எனவே அது y மற்றும் இந்த t இவை விடுபட்ட மாறிகள் ஆகும் எனவே இந்த விடுபட்ட மாறிகளுக்கு சில மதிப்புகளை எடுத்துக்கொள்வோம் எனவே இந்த t μ1 y μ2 சில தன்னிச்சையான எண்ணை எடுத்துக்கொள்வோம் ஏனென்றால் இந்த y மற்றும் t ஐ நாம் தேர்வு செய்யலாம் மற்றும் எதை வேண்டுமானாலும் விடுபட்ட மாறிகளாக கொள்ளலாம் எனவே இந்த μ1 மற்றும் μ2 ஐ நாம் தேர்ந்தெடுத்துள்ளோம் பின்னர் மற்றவற்றை கணக்கிடலாம் எனவே எடுத்துக்காட்டாக z இந்த சமன்பாட்டை உருவாக்குகிறது z பிளஸ் 2t 0 க்கு சமம் எனவே z −2μ1 அதனால் அது z ஆக இருக்கும் சமன்பாடு எண் 1 இலிருந்து இந்த x μ1 μ2 ஐப் பெறலாம் எனவே இந்த t z மற்றும் x அனைத்தும் நம்மிடம் உள்ளன மேலும் y μ2 எனவே வெக்டர் வடிவத்தில் இந்த x y z t இல் ஒரு அணியை எழுதலாம் இது இங்கே மாறிலியாக இருக்கும் இதை இப்போது x க்கு சேகரிக்கலாம் x என்பது இங்கே y க்கு ஒரு கெழு ஆகும் இது 0 z க்கு இது கழித்தல் 2 மற்றும் t இலிருந்து 1 ஆகும் எனவே μ2 உடன் இதேபோல் நாம் இங்கே கெழுக்களையும் சேகரிக்கலாம் எனவே x μ1 μ2 மற்றும் பின்னர் இங்கே y μ2 இது 1 மற்றும் இந்த z −2μ1 ஆகும் எனவே இங்கே 0 மற்றும் இந்த t இல் μ2 இல்லை எனவே இங்கே இந்த கெழுவின் மதிப்பு 0 ஆகும் எனவே இந்த μ1 மற்றும் μ2 ஆகியவற்றின் அடிப்படையில் இந்த x y z தீர்வை நாம் எழுதியுள்ளோம் இப்போது நாம் தீர்க்கலாம் μ1 மற்றும் μ2 எந்தவொரு மதிப்புகளையும் μ1 மற்றும் μ2 கொடுக்க முடியும் மேலும் இந்த சமன்பாட்டின் அமைப்பின் தீர்வை இங்கு தொடர்ந்து உருவாக்கலாம் மற்றும் F இன் கர்னலைத் தவிர வேறொன்றுமில்லாத தீர்வு எனவே இங்கே இவை இரண்டு ஜெனரேட்டர்கள் ஆகும் அவை தீர்வை உருவாக்குகின்றன அல்லது அவை தீர்வை பரப்புகின்றன மேலும் இந்த இரண்டு வெக்டார்களும் நேரியல் முறையில் சார்பற்றதாக உள்ளன எனவே F இன் முழு கர்னலையும் பரப்பக்கூடிய இந்த நேர்கோட்டு சார்பற்ற வெக்டர் நம்மிடம் உள்ளது எனவே இயற்கையாகவே இந்த இரண்டு வெக்டார்களும் அடிப்படையை உருவாக்கும் மேலும் இந்த அடிப்படையின் பரிமாணம் இங்கே இரண்டு இருக்கும் எனவே இந்த இரண்டு வெக்டார்களும் கர்னல் F க்கு அடிப்படையாக அமைகின்றன மற்றும் நாம் அழைக்கும் பரிமாணம் அல்லது பூஜ்யம் கர்னலின் பரிமாணம் அல்லது இந்த F இன் பூஜ்யம் ஏற்கனவே உள்ளது இது இங்கே இரண்டு இருக்கும் இந்த விடுபட்ட மாறிகள் எண்ணிக்கையிலிருந்து தெளிவாக இருந்தது எனவே நாம் பரிமாணத்தை அல்லது பூஜ்யத்தையும் மற்றும் அடிப்படையையும் சுலபமாக பெறலாம் இப்போது u 113 v 32 −2 கொண்ட மற்றொரு எடுத்துக்காட்டு உள்ளது மேலும் F 4111 F −51 −33 மேலும் இந்த F இந்த ℝ3 → ℝ4 இலிருந்து ஒரு நேரியல் கோர்ப்பு என்று கருதுகிறோம் ஏனெனில் இது ℝ3 என்ற உறுப்பை கோர்ப்பாக்குகிறது இந்த u மற்றும் v ℝ3 இலிருந்து வருகிறது மற்றும் ℝ4 இல் இருந்து வெளியேறுகிறது எனவே இந்த கோர்ப்புகள் ℝ3 முதல் ℝ4 வரை உள்ளது w 5 4 4 y 2 1 7 என்றால் இப்போது என்ன கேள்வி பின்னர் இந்த F F ஐக் காணலாம் ஆம் F கொடுக்கப்பட்டுள்ளது மற்றும் F கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை மட்டுமே நாம் அறிவோம் w 5 4 4 y 2 1 7 ஆனால் F என்பது என்ன மேலும் இந்த F F ஐக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் F என்பது ஒரு நேரியல் கோர்ப்பாகும் எனவே இந்த சேர்க்கை பண்புகளின் நேரியல் கோர்ப்பைப் பற்றி நமக்கு என்ன தெரியும் அதாவது F u v F F எனவே நாம் இங்கே என்ன நினைக்க முடியும் இந்த w வை நாம் இந்த u மற்றும் v அடிப்படையில் எழுதலாம் எனவே u மற்றும் v வெக்டார்களின் அடிப்படையில் இதை 5 4 4 எழுத முடியுமானால் w இன் F என்ன என்பதைக் கண்டுபிடிக்கலாம் இந்த u மற்றும் v இன் நேரியல் சேர்வாக இந்த w ஐ எழுத முடியுமானால் F மற்றும் அதேபோல் y ஐயும் கண்டுபிடிக்கலாம் நாம் இந்த y ஐ u மற்றும் v இன் நேரியல் சேர்வையாக எழுத முடியுமானால் இந்த உருமாற்றத்தை F இல் y இல் பயன்படுத்துங்கள் நாம் u மற்றும் v அடிப்படையில் எழுதலாம் அது இந்த y இன் பிம்பமாக இருக்கும்

எனவே இப்போது நாம் எப்படி எழுத முடியும் என்பதை முயற்சிப்போம் இந்த w ஐ u மற்றும் v இன் நேரியல் சேர்வையாக வெளிப்படுத்தலாம் அதாவது சில அளவீடுகள் μ1 மற்றும் μ2 க்கு μ1 மற்றும் μ2 என எழுதலாம் எனவே அவ்வாறு செய்ய இந்த சமன்பாடுகளின் அமைப்பை μ1 மற்றும் μ2 க்கு தீர்க்க இப்போது நாம் மீண்டும் இந்த பெரிதாக்கப்பட்ட அணியை உருவாக்க வேண்டும் எனவே இங்கே μ1 1 μ2 2 ⇒ w 2u v ஆகும் எனவே இந்த சமன்பாடுகளின் அமைப்புகளை நாம் எழுதும்போது நெடுவரிசையில் இங்கே வைக்கப்படும் எனவே அவற்றில் இதுதான் இந்த நேரியல் சேர்க்கைகளிலிருந்து கிடைக்கின்ற சமன்பாடுகளின் அமைப்பு ஆகும் எனவே இந்த சமன்பாடுகளின் அமைப்பிலிருந்து இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியை நாம் எழுதலாம் மேலும் இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணி இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இப்போது இந்த விரிவுபடுத்தப்பட்ட அணியிலிருந்து இந்த நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவங்களைப் பெற வேண்டும் எனவே இந்த 1 3 5 மற்றும் இது இங்கே எளிது எனவே நாம் அதைக் கழித்து பின்னர் மேலும் செய்யலாம் எனவே இந்த நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவத்தை நாம் பெறுவோம் மேலும் இந்த நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவத்திலிருந்து இது இங்கே முன்னிலை என்பதை இப்போது கவனிக்கிறோம் F 2F F 2 ⋅ 4111 −51 33 3 3 −1 5 இப்போது y க்கு மீண்டும் அதே வழிகளைச் செய்ய முயற்சித்தால் இப்போது y 2 1 7 மற்றும் இந்த u மற்றும் vஐக் கொண்டிருக்கிறோம் எனவே மீண்டும் u மற்றும் v இன் நேரியல் சேர்வையாக வெளிப்படுத்த முயற்சிப்போம் இந்த y க்கு மீண்டும் இந்த என்ற விரிவுபடுத்தப்பட்ட அணியைப் பெறுவோம் மீண்டும் நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவமாக மாற்றுவோம் எனவே இப்போது இந்த நிரைகள் குறைக்கப்பட்ட ஏறுபடி வடிவத்தைப் பெறுவோம் இப்போது இங்குள்ள பிரச்சனை கடைசி நெடுவரிசையின் முரண்பாடு ஆகும் இங்கே வலதுபுற நெடுவரிசையில் இந்த 12 என்ற ஒரு சுழுமுனை உறுப்பு உள்ளது இது நடக்கக்கூடாது இந்த விஷயத்தில் மற்றும் இப்போது இதன் காரணமாக இந்த அமைப்பில் நமக்கு இந்த முரண்பாடு உள்ளது இது தீர்வு இல்லாத நிலைக்கு வழிவகுக்கிறது எனவே இங்கே நாம் இந்த y ஐ ஒரு நேரியல் சேர்வையாக அல்லது இந்த u மற்றும் v ஆக வெளிப்படுத்த முடியாது எனவே அமைப்பு சீரற்றது இது சீரற்றது மற்றும் இது ஒரு F இன் F ஐ கணக்கிட முடியாது என்பதற்கான ஒரு காரணம் ஏனெனில் கொடுக்கப்பட்ட தகவல்கள் இங்கே போதுமானது இல்லை எனவே கொடுக்கப்பட்ட தகவல்களிலிருந்து இந்த F ஐ நாம் கணக்கிட முடியாது சரி இப்போது இன்னொரு நல்ல முடிவு உள்ளது இது T இன் ஒரு நேரியல் கோர்ப்பு ℝn → ℝm இருந்தால் எப்போதும் m குறுக்கு n அணி உள்ளது அதாவது இந்த T x இந்த அணியை A இன் அடிப்படையில் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் எனவே எதுவாக இருந்தாலும் நாம் T Ax உடன் செய்கிறோம் ஏனெனில் அணியை தீர்ப்பது மிகவும் எளிதானது மற்றும் பல செயல்பாடுகள் மற்றும் அணிகளின் பல பண்புகளை நாம் அறிவோம் எனவே நேரியல் கோர்ப்புடன் தீர்க்கும் வேகத்தில் அது அணிகளின் வடிவத்தில் கொடுக்கப்படவில்லை ஒரு அணியின் வடிவத்தை வைத்திருப்பது நல்லது பின்னர் இந்த அணிகளுடன் இந்த கோர்ப்பில் நாம் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் எனவே இது ஒரு சான்று இது மிகவும் எளிதானது இந்த e1 10 0 e2 010 0 en 00 1 இந்த ℝn என்ற வெக்டர் வெளியிலிருந்து நிலையான அடிப்படைஆகும் இப்போது ℝn இல் உள்ள எந்த x க்கும் ஒரு T ஆகும் எனவே இந்த x இலிருந்து நாம் எந்த வெக்டாரையும் எடுத்துக்கொள்கிறோம் ஏனென்றால் இவை இங்கே அடிப்படை என்பதால் இந்த x வடிவத்தை இந்த அடிப்படையின் வடிவத்தில் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய நிலையான அடிப்படையாகும் அதாவது இந்த x x1e1 x2e2 ⋯ xnen எனவே x 1 x 2 x 3 x n ஆகியவை இந்த x வெக்டாரின் கூறுகள் ஆகும் எனவே இந்த x ஐ x x1e1 x2e2 ⋯ xnen என இந்த நிலையான அடிப்படையின் உதவியுடன் நாம் பிரதிநிதித்துவப்படுத்தலாம் அல்லது சுருக்கமாக நாம் என எழுதலாம் எனவே x இல் உள்ள ஒரு பொதுவான உறுப்பு அந்த நிலையான அடிப்படையின் நேரியல் சேர்வையாக நாம் பிரதிநிதித்துவப்படுத்தியுள்ளோம் இப்போது இந்த T ஐப் பயன்படுத்தினால் T இன் நேர்கோட்டுத்தன்மையைக் குறிக்கும் மேலும் அடிப்படையில் நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த T இல் நான் விண்ணப்பிக்கலாம் எனவே இது உள்ளது இங்கே நேரியல் காரணமாக இது T x1e1 x2e2 ⋯ xn en ஆக இருக்கும் இது நேரியல் பண்பு காரணமாக x1T x2T ⋯ xnT ஆக மாறுகிறது எனவே அது இங்குள்ள தொடர்பாக இருக்கும் இப்போது நாம் A ஐ எவ்வாறு வரையறுக்கிறோம் இது இந்த கோர்ப்பு T உடன் சரியாக ஒத்திருக்கும் அல்லது அங்கு இந்த கோர்ப்பு T ஆக செயல்படும் எனவே T T T என்ற இந்த வெக்டார்கள் எதனுடைய நெடுவரிசைகள் என்பதை இப்போது நாம் வரையறுக்கலாம் எனவே இந்த நெடுவரிசைகளை நாம் இந்த அணி A க்குள் வைத்தால் இந்த Ax T என்ற இந்த பெருக்கற்பலனைத் தவிர வேறொன்றுமில்லை எனவே இந்த அணிகளின் பெருக்கற்பலனின் இந்த வரையறையிலிருந்து நாம் பலமுறை பார்த்ததை நினைவில் கொள்ளுங்கள் எனவே இது ஒன்றும் இல்லை இது நெடுவரிசை 1 அல்லது இந்த x1 உடன் பெருக்கப்படும் நெடுவரிசை 2 x2 ஆக பெருக்கப்படும் n நெடுவரிசை xn உடன் பெருக்கப்படும் இது அணிகளின் வெக்டர் பெருக்கலைப் பார்ப்பதற்கான மற்றொரு வழியாகும் இந்த x1 இந்த வெக்டர் T ஆல் பெருக்கப்படும் என்ற கருத்தை இங்கே பயன்படுத்தினோம் எனவே T நமது அணியின் முதல் நெடுவரிசையாகவும் அதேபோல் இந்த x2 ஐயும் பின்னர் இந்த T அணியின் இரண்டாவது நெடுவரிசையில் வைக்கலாம் எனவே இங்கே இந்த பெருக்கற்பலன் Ax சரியாக T ஐத் தவிர வேறொன்றுமில்லை எனவே T Ax ஆகும் எனவே இந்த எளிய யோசனையின் மூலம் ℝn → ℝm இன் கூறுகளை கோர்பாக்கும் எந்த நேரியல் கோர்ப்பும் இந்த T கோர்ப்புடன் தொடர்புடைய அணிகளை இங்கே வைத்திருக்க முடியும் என்பதை நாம் கண்டோம் மீண்டும் ஒரு அணியை A வரிசையை உடைய இந்த m குறுக்கு n மற்றும் இந்த T 's இன் உதவியுடன் நாம் எளிதாகக் கணக்கிட முடியும் இது ℝn → ℝm இலிருந்து கொடுக்கப்பட்ட கோர்ப்பை சரியாகக் கொடுக்கும் எனவே இப்போது இங்கே சில எடுத்துக்காட்டுகளை விரைவாகப் பார்ப்போம் எனவே இது ஒரு உதாரணம் நாம் முன்பே விவாதித்தோம் எனவே இந்த T ℝ2 → ℝ3 என்பது Tx y 2x 3y −x 5y 4x − 3y ஐ கொடுக்கிறது எனவே இது ℝ2 இலிருந்து ஒரு உறுப்பு பின்னர் இந்த உறுப்பு ℝ3 ஐப் பெறுகிறோம் எனவே இப்போது இந்த தொடர்புடைய அணி A ஐ எவ்வாறு பெறுவது இந்த T ஐ நாம் கணக்கிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது எனவே T என்றால் இங்குள்ள e1 இந்த 1 மற்றும் 0 ஐத் தவிர வேறில்லை எனவே T எனவே 1 மற்றும் 0 எனவே y 0 ஆக அமைக்கப்படும் எனவே நாம் T 2 −14 பெறுவோம் இதேபோல் நாம் T 35 −3 பெறலாம் எனவே அது இரண்டாவது உறுப்பு பின்னர் A இல் இந்த அணியின் இரண்டாவது நெடுவரிசை உள்ளது இப்போது இந்த T x கொடுக்கப்பட்ட நேரியல் கோர்ப்பை இந்த வழியில் வரையறுக்கப்பட்டுள்ளதை நாம் கவனிக்கிறோம் இந்த வழியில் வரையறுக்கப்பட்டுள்ள நாம் A மற்றும் இந்த ℝ2 இன் இந்த உறுப்பு என்றும் வரையறுக்கலாம் ஏனெனில் இது ஒரு இந்த xy சரியாக இந்த நேரியல் கோர்ப்பை நமக்குத் தரும் ஏனெனில் இந்த x y உடன் A ஐ பெருக்கினால் எனவே இங்கே நம்மிடம் உள்ளது இந்த x y உடன் நாம் இங்கு என்ன பெறுகிறோம் 2x 3y இரண்டாவது கூறு −x 5y பின்னர் நமக்கு 4x −3y உள்ளது எனவே இந்த Tx y 2x 3y −x 5y 4x − 3y உதவியுடன் அங்கு வரையறுக்கப்பட்ட அதே கோர்ப்பை நாம் பெறுகிறோம் எனவே கொடுக்கப்பட்ட நேரியல் கோர்ப்பை இந்த அணி A இன் உதவியுடன் நாம் வரையறுத்துள்ளோம் இன்னும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த F ℝ3 → ℝ3 இது ℝ3 இலிருந்து இந்த உறுப்பு மூலம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் இங்கே இந்த உறுப்பு ℝ3 Fx1 x2 x3 9x1 5x2 7x3 5x1 − 12 x2 27x3 55 x1 − 42 x3 இது முதல் கூறு பின்னர் இந்த முதல் கூறு உள்ளது பின்னர் இரண்டாவது கூறு உள்ளது மூன்றாவது கூறு உள்ளது எனவே இது ℝ3ஐ இதற்கு மேப் செய்கிறது மற்றும் அதே யோசனையை இங்கு நாம் பயன்படுத்தலாம் இந்த T 9 5 55 T 5 − 12 0 T 35 27 − 42 எனவே இந்த A ஐ இங்கே வைத்திருக்கிறோம் அணி A மற்றும் இது இந்த நேரியல் கோர்ப்பை வரையறுக்கும் கொடுக்கப்பட்ட நேரியல் கோர்ப்பு இந்த அணிகளின் வெக்டர் பெருக்கல் ஆகும் எனவே மீண்டும் இந்த அணிகளுடன் பணிபுரிவது மிகவும் எளிதானது எனவே இது நம்மால் முடிந்த ஒரு வழியாகும் இந்த அணிகளின் உதவியுடன் ஒரு நேரியல் கோர்ப்பை பிரதிநிதித்துவப்படுத்தலாம் எனவே இன்று நாம் என்ன செய்தோம் நேரியல் கோர்ப்பிலிருந்து நாம் சில எடுத்துக்காட்டுகளைச் செய்துள்ளோம் அங்கு கர்னல் F ஐ கர்னல் F பரிமாணத்தையும் F பிம்பத்தையும் அதன் பரிமாணத்தையும் கணக்கிட்டுள்ளோம் Ker F x ∈ X F 0 Im F y ∈ Y there exists x ∈ X for which F y மேலும் நேரியல் கோர்ப்புகளை வரையறுக்க அணிகளை பயன்படுத்தி இதைப் பார்த்தோம் ஒரு நேரியல் கோர்ப்பு T ℝn → ℝm கூறுகள் இருக்கும்போதெல்லாம் இந்த T Ax ஆக செயல்படும் தொடர்புடைய அணி A ஐ நாம் எப்போதும் வரையறுக்கலாம் எனவே அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நான் முன்பு கூறியது போல அணியுடன் பணிபுரிவது மிகவும் எளிதானது எனவே விரிவுரைகளைத் தயாரிப்பதற்கு நாம் பயன்படுத்திய குறிப்புகள் இங்கே தரப்பட்டுள்ளன